சீ ஸ்கொயர் விநியோகம் மற்றும் டேட்டா வெளிப்புற கண்டறிதல் காலை வணக்கம் பொறியியல் அளவியல் இன்ஜினியரிங் மெட்ராலஜி பாடத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் மற்றும் நான் இந்த பாடத்திட்டத்தில் அளவியல் பகுதியின் புள்ளி விவரங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் எனவே இந்த விரிவுரையில் நாம் நிகழ்தகவு விநியோகம் பற்றி பார்ப்போம் அடுத்து நாம் சீ ஸ்கொயர் விநியோகத்தைப் பற்றி பார்ப்போம் சீ ஸ்கொயர் விநியோகம் என்றால் என்ன ஒரே அளவிடப்பட்ட மதிப்பின் வெவ்வேறு வரையறுக்கப்பட்ட டேட்டா தொகுப்புகள் எவ்வாறு வேறுபட்ட புள்ளிவிவரங்களாக இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் மாதிரியின் நிலையான விலகல் மொத்த தொகையின் நிலையான விலகலை எவ்வாறு கணிக்கிறது என்பதை நாம் மதிப்பிடலாம் இது மாதிரி இது மொத்த தொகை எனவே சராசரியின் மதிப்பு தெரியாத போதும் சராசரியின் சில மதிப்பு கொடுக்கப்படாத போதும் மற்றும் நாம் நிலையான விலகல்களுடன் பணிபுரியும் போதும் சீ ஸ்கொயர் விநியோகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இது மாதிரிகளின் நிலையான விலகலின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பீடுகளை கணிக்கிறது எனவே பல டேட்டாகளுக்கான மாதிரி நிலையான விலகல்களை நாம் பிளாட் செய்தால் ஒவ்வொன்றும் N டேட்டா புள்ளியைக் கொண்டிருக்கும் இதை N டேட்டா புள்ளிகள் என்று அழைக்கிறேன் இதில் பல டேட்டா தொகுப்புகள் உள்ளன நாம் நிகழ்தகவை உருவாக்குவோம் சீ ஸ்கொயர் நிகழ்தகவு அடர்த்தி செயல்பாடு P யை பொருத்தது சீ ஸ்கொயரின் இந்த நிகழ்தகவு போல சீ ஸ்கொயர் மீண்டும் வளைக்கப்படுகிறது அது சுதந்திரத்தின் அளவை டிக்ரீஸ் ஆப் பிரீடம்ஐ degrees of freedom பொறுத்தது நம்மிடம் N டேட்டா புள்ளிகள் இருக்கும்போது டிக்ரீஸ் ஆப் பிரீடம் இங்கே ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது மற்றும் டேட்டா தொகுப்புகள் டிக்ரீஸ் ஆப் பிரீடம் V N 1 க்கு சமம் சில விநியோகத்திற்கு இந்த N 1 மதிப்பு ஒன்று இருக்கும்போது V என்பது 1 க்கு சமம் மாதிரிகள் 3 க்கு சமமாக இருக்கும்போது V என்பது 3 க்கு சமம் மற்றும் இதுபோல நாம் 10 க்கு சமமாக எடுக்கும்போது இது V என்பது மேலே உள்ளது போல் 10 க்கு சமம் எனவே இது சீ ஸ்கொயருக்கான நிகழ்தகவு மற்றும் இது இந்த திசையில் சீ ஸ்கொயர் ஆகும் இப்போது நாம் சீ ஸ்கொயரின் மதிப்பைக் கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக உள்ளோம் மற்றும் நாம் டேட்டா அல்லது மாதிரி பற்றி நாம் பார்க்க வேண்டியதான் நாம் மாதிரி பற்றி அதாவது நிலையான விலகல் மொத்த தொகையின் நிலையான விலகலை கணிக்கிறதா அல்லது இல்லையா என்பதை பற்றி பேசுகின்றோம் இது உண்மையில் சீ ஸ்கொயர் விநியோகத்தைப் பயன்படுத்துவதற்கான திறவுகோல் ஆகும் மாதிரி நிலையான விலகல் மொத்த தொகை நிலையான விலகலைக் கணிக்கிறதா அல்லது இல்லையா இப்போது இது சீ ஸ்கொயர் விநியோகத்திற்கான ஒரு அட்டவணை நமக்கு டிக்ரீஸ் ஆப் பிரீடம் VN 1 என்று இருக்கிறது மற்றும் சீ ஸ்கொயரை நாம் மாதிரிக்கும் மொத்த தொகையின் மாறுபடுக்கும் உள்ள விகிதத்த்தால் நாம் கணக்கிடலாம் 2VSx22 தயவுசெய்து இங்கே கவனமாக இருங்கள் அதாவது நான் இங்கே மாதிரிக்கான மொத்த தொகையின் குறிப்பை சிக்மாவாக வைக்கிறேன் இங்கே மாதிரிக்கான மதிப்பை x ஆக வைத்திருக்கிறேன் சிக்மா என்பது மொத்த தொகையின் நிலையான விலகல்populations standard deviation மற்றும் Sx என்பது மாதிரி நிலையான விலகல் ஆகும் நான் நிகழ்தகவின் மதிப்பைக் கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக உள்ளேன் மாறாக எனது மாதிரி குறிப்பிடத்தக்கதா அல்லது இல்லையா என்பதை பற்றி அல்ல இப்போது நான் இங்கே குறிப்பிடத்தக்க வார்த்தையைப் பற்றி பேசுகிறேன் எனவே முன்பு விவாதித்தது போல நான் சாதாரண விநியோகத்தை பற்றி பேச விரும்புகிறேன் இங்கே 3 சிக்மா 3 சிக்மா மற்றும் 3 சிக்மா என்று எடுக்கும்போது நம்மிடம் 99 7 சதவீத பரப்பளவு உள்ளது அல்லது அதை 2 சிக்மா என்று எடுக்கும்போது இதை கொஞ்சம் எளிமையாக வைத்திருக்க 95 சதவீத பகுதி உள்ளது எனவே இது இங்கே 2 5 சதவீதம் எனவே நான் எனது மாதிரிக்கு 2 சிக்மா வரம்புகளைத் தேர்ந்தெடுக்கும்போது எனது மாதிரியின் நம்பகத்தன்மை 95 சதவீதம் நம்பிக்கையுடன் இருப்பதை காணலாம் ஆனால் 3 சிக்மா வரம்புகளை கொடுத்தால் எனக்கு 99 சதவீதம் நம்பிக்கை உள்ளது 2 சிக்மா வரம்புகளுக்குள் எனக்கு 95 சதவீதம் நம்பிக்கை இருந்தால் அதாவது டூ டெய்ல்டு சோதனையின் போது எனது முக்கியத்துவ நிலை நீங்கள் இரண்டு டெய்ல் 2 5 சதவீதம் என்று கருதலாம் ஒரு டெய்ல்டு சோதனை விஷயத்தில் நாம் இந்த விஷயங்களின் ஆழத்திற்கு செல்ல வேண்டியதில்லை ஒரு டெய்ல்டு சோதனை என்பது ஓரளவு இதை போன்றது அதாவது நம்பிக்கை 95 சதவிகிதம் என்றால் இந்த முக்கியத்துவ நிலை என்பது 5 சதவிகிதம் ஆகும் எனவே மாதிரியின் நிலையான விலகல் மொத்த தொகையின் நிலையான விலகலின் மதிப்பைக் கணிக்கிறதா இல்லையா என்பதைக் கண்டறிய சீ ஸ்கொயர் சோதனை பயன்படுத்தப்படுகிறது இது முக்கியத்துவ நிலையை அடிப்படையாகக் கொண்டது இதன் மதிப்பு α என இங்கே குறிக்கப்படுகிறது எனவே இங்கே சீ ஸ்கொயர்கான நிகழ்தகவு இதுதான் எனவே இது வளைந்த டேட்டா ஒரு எண்ணியல் கணக்கு மூலம் இதை தீர்க்க முயற்சிக்க போகிறேன் அதாவது இதுதான் சீ ஸ்கொயர்கான ஒரு நடைமுறை முக்கியத்துவம் நிலை P 21 2 ≤ 2 ≤ 22 எனவே நான் இந்த உறவை இங்கே வைத்து மாறுபாட்டின் மதிப்பை வைத்தால்மாறுபாட்டின் சீ ஸ்கொயர் நிகழ்தகவு என்பது மாதிரியின் மாறுபாட்டுக்குள் உள்ள டிக்ரீஸ் ஆப் பிரீடமிற்கும் α2 வின் சீ ஸ்கொயர் மதிப்பிற்கும் உள்ள விகிதம் ஆகும் மற்றும் இந்த பக்கத்தில் மீண்டும் மாதிரியின் டிக்ரீஸ் ஆப் பிரீடம் 1 α2 வின் சீ ஸ்கொயர் மதிப்பு ஆகும்இது ஒரு பொதுவான உருவாக்கம் எனவே ஆல்பாவின் மதிப்பு அதை 5 சதவிகிதம் என அனுமதித்தால் α2 என்பது 2 5 சதவீதமாக இருக்கும் எனவே எல்லா வரம்புகளுக்கும் நாம் இதை கருத்தில் கொள்ளலாம் எனவே எடுத்துக்காட்டுக்கு முன் சீ ஸ்கொயர் விநியோகத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் சீ ஸ்கொயர் விநியோகம் மிகவும் பரவலாக ஒப்பற்ற சோதனை போன்ற சோதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே இது பெயரளவு தரவிற்கும் பயன்படுத்தப்படலாம் இது ஒரு புள்ளிவிவர முக்கியத்துவத்தின் சோதனை இந்த முக்கியத்துவம் பைவேரியட் அட்டவணையின் தொடர்புடைய பகுப்பாய்வு பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே பொதுவாக நாம் ஒரு ஹைப்போதீசிஸ் ஐ கொண்டிருக்கும்போது அதைப் பார்க்க வேண்டுமா அல்லது இல்லையா இரண்டு மொத்த தொகைகள் சில குணாதிசயங்களில் வேறுபடுகின்றன அல்லது நடத்தையின் அம்சம் இரண்டு சீரற்ற மாதிரிகளை அடிப்படையாகக் கொண்டது இந்த சோதனை செயல்முறை பியர்சன் சீ ஸ்கொயர் சோதனை என்று அழைக்கப்படுகிறது சீ ஸ்கொயரின் நன்மை பிட் சோதனையில் பயன்படுத்தப்படுகிறது இது எந்தவொரு குறிப்பிட்ட விநியோகத்தையும் உறுதிப்படுத்தும் ஒரு கவனிக்கப்பட்ட விநியோகமாகும் குறிப்பிட்ட விநியோகத்தின் அடிப்படையில் எதிர்பார்க்கப்படும் தரவோடு கவனிக்கப்பட்ட தரவை ஒப்பிடுவதன் மூலம் பிட் சோதனையில் இந்த நன்மை கணக்கீடு செய்யப்படுகிறது எனவே நாம் இங்கே அந்த டேன்ஜென்ட்க்கு செல்ல மாட்டோம் ஆனால் இரண்டு மாதிரிகளை ஒப்பிட வேண்டும் அவற்றில் நிலையான விலகலை அடிப்படையாகக் கொண்ட இரண்டு மாதிரிகள் அல்லது சீ ஸ்கொயர் சோதனையில் பயன்படுத்தப்படும் மொத்த தொகையுடன் நம்முடைய மாதிரியை நாம் ஒப்பிட வேண்டும் இது சுருக்கமாக இது உங்களுக்காக சுருக்கமாக எடுத்துச் செல்லக்கூடிய ஒன்று எனவே சீ ஸ்கொயர் சில நேரங்களில் இரண்டு மாதிரிகளை ஒப்பிட்டுப் பார்க்க நிலையான விலகலைப் பயன்படுத்துகிறது அல்லது இரண்டு மாதிரிகளை ஒப்பிட்டுப் பார்க்க F சோதனை உள்ளது இது மாதிரியின் நிலையான விலகலை மொத்த தொகையின் நிலையான விலகலுடன் ஒப்பிடுவதற்கானது எனவே எனக்கு இங்கே இந்த கணக்கு உள்ளது இதில் 10 ஸ்டீல் ஸ்பெசிமென்ஸ் ஒரு பெரிய தொகுப்பிலிருந்து சோதிக்கப்படுகின்றன 10 ஸ்டீல் அட்டவணை பெரிய தொகுப்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது மற்றும் மாதிரி மாறுபாடு இதுதான் 95 சதவிகித நம்பிக்கையில் எதிர்பார்க்கப்படும் உண்மையான மாறுபாட்டைக் குறிப்பிடவா 7 18947 ≤ 2 ≤133333 at 95 ஆனால் சீரற்ற வாய்ப்பு காரணமாக மாறுபாட்டைப் பற்றிய இந்த ப்ரேஸிஸன் இன்டெர்வல் பின்னர் N பெரியதாக மாறுகிறது S மொத்த தொகையை நெருங்கும்போது ப்ரேஸிஸன் இன்டெர்வல் சுருங்குகிறது எனவே தேவைப்பட்டால் இதுதான் எங்கள் மாறுபாட்டிற்கான ப்ரேஸிஸன் இன்டெர்வல் ஐ கண்டறிய இதுவே வழி ஆகும் அடுத்து பார்க்கப்போவது கடைசி பகுதியான டேட்டா வெளியீட்டாளரை கண்டறிதல் ஆகும் சில நேரங்களில் ஒதுக்கக்கூடிய சில காரணங்களால் அல்லது சில அசாதாரண காரணங்களால் ஏற்படும் எதனோடும் இணையாத வெளிப்புற தகவு நம்மிடம் இருக்கும் எனவே டேட்டா வெளியீட்டாளர் எங்கே இருக்கிறது என நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் அதை கண்டு பிடிக்க ஒரு விதி உள்ளது எனவே இயல்பான மாறுபாட்டின் நிகழ்தகவுக்கு வெளியே இருக்கும் தரவு மாதிரி சராசரி மதிப்பு மதிப்பீட்டை தவறாக ஈடுசெய்கிறது சீரற்ற நிச்சயமற்ற மதிப்பீடுகளை உயர்த்துகிறது மற்றும் குறைந்த ஸ்கொயர்களின் தொடர்பை பாதிக்கிறது எனவே இதுபோன்ற டேட்டா புள்ளிகளைக் கண்டறிய சோதனை புள்ளிவிவர நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் அவை வெளியீட்டாளர்கள் என அழைக்கப்படுகின்றன எனவே வெளியிட்டார்களை கண்டறிவதற்கான ஒரு அணுகுமுறை என்பது சயூவெனெட்டின் அளவுகோல்Chauvenet's criterion ஆகும் இது 12 N க்கும் குறைவான நிகழ்தகவு கொண்ட எதனோடும் இணையாத வெளிப்புற தகவை அடையாளம் காட்டுகிறது நிகழ்வின் நிகழ்தகவு இந்த சயூவெனெட்டின் அளவுகோலை விட குறைவாக உள்ளது P 12N Zo Xo Xx வெளிப்புறமாக இருக்கும் சாத்தியமான டேட்டா புள்ளி 1 - 2 P 12N 1 - 2 P 12N எனவே இந்த கணக்கை இங்கே காண முயற்சிக்கிறேன் எனவே டயர் அழுத்தத்தின் 10 அளவீடுகள் உள்ளனஇது மலிவான கையால் வைத்திருக்கும் அழுத்தமானி சோதனையைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வெளியீட்டாளர்க்கான ஒரு சயூவெனெட் அளவுகோலின் Chauvenet's criterion 10 அளவீடுகள் ஆகும் அதன் கண்காணிப்பு அட்டவணை இங்கே உள்ளது இப்போது இவற்றைக் கணக்கிட நமக்கு என்ன தேவை 05 xi is an outlier மேலும் நாம் விரும்பினால் நாம் விரும்பும் மற்றொரு வெளியீட்டாளரை சரிபார்க்கலாம் அதாவது 24 என்பது இங்கே ஒரு வெளியீட்டாளரா என்பதை சரிபார்க்கலாம் எனவே இந்த விரிவுரை உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கலாம் ஏனென்றால் நமக்கு புதிய கருத்துகள் மற்றும் பல கணித உறவுகள் இருந்தன ஆனால் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் சீ ஸ்கொயர் விநியோகம் பற்றி மேலும் படிக்க குறிப்புகளை உங்களுக்கு வழங்குவோம் பல்வேறு பயன்பாடுகளைப் பற்றி நாங்கள் ஒரு வினாடி வினா வைப்போம் அடுத்த விரிவுரையில் சந்திப்போம் இந்த உரையில் நான் சாதாரண விநியோகத்தைப் பற்றி விவாதித்தேன் பின்னர் நிஜ வாழ்க்கையில் சாதாரண விநியோகத்தின் பயன்பாடு பற்றி விவாதித்தேன்நான் சில கணக்குகளை செய்தேன் பின்னர் நான் விகிதாச்சாரம் மற்றும் இருவகை விநியோகம் பற்றி விவாதித்தேன் பின்னர்சில தகவல்கள் மூலம் சீ ஸ்கொயர் விநியோகம் எவ்வாறு மாதிரி மற்றும் மொத்ததொகையின் மாறுபாடுகளை ஒப்பிட்டுப் பார்க்கிறது என்பதை அறிந்தோம் அடுத்து வெளியீட்டாளர்களைக் கண்டறிய ஒரு விதியைக் கண்டோம் நாம் அடுத்த விரிவுரையில் சந்திப்போம் நாம் அளவியலில் புள்ளிவிவர பகுதிகளைப் பற்றி மேலும் விவாதிப்போம்